அறிவுசார் சொத்து கற்றல் அறிவுசார் சொத்து என்பது பல்கலைக்கழகங்களில் பாரம்பரியமாக கற்பிக்கப்படும் ஒரு பாடப் பொருள் அல்ல அறிவுசார் சொத்து சட்டம் இந்தியாவில் உள்ள சட்டப் படிப்புப் பள்ளிகளில் பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது 1990களில் இது ஒரு சட்டப் பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதைக் கண்டோம் இது அறிவுசார் சொத்து சட்டத்தின் விரைவான வளர்ச்சியுடன் ஒத்துப்போகிறது மேலும் இது சர்வதேச துறையில் ஒரு அங்கீகாரம் ஆகும் இப்போது அறிவுசார் சொத்துரிமை பெரும்பாலும் மூன்று விஷயங்களைக் கையாளுகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஒன்று அது உரிமைகளைப் பற்றிப் பேசுகிறது அந்த உரிமைகளை உருவாக்குவது பற்றிப் பேசுகிறது மேலும் அது அமலாக்கத்தை பற்றியும் பேசுகிறது உரிமைகள் உருவாக்கம் மற்றும் அமலாக்கம் என்பவை அறிவுசார் சொத்து சட்டத்தின் களமாகும் சட்டபூர்வமாக இருப்பதால் இது வழக்கறிஞர்களுக்கும் சட்ட மாணவர்களுக்கும் கற்பிக்கப்படும் ஒன்று கற்றல் அறிவின் மற்றொரு கிளையும் அறிவுசார் சொத்துரிமை குறித்து ஆர்வம் காட்டுகிறது அது எதுவென்றால் நிர்வாகவியல் ஆகும் அறிவுசார் சொத்துக்களை நிர்வகிப்பது மேலாண்மைப் பள்ளிகளில் ஒரு தனிப் பாடமாகக் கருதப்படவில்லை என்றாலும் புதுமை மற்றும் தொழில் முனைவோர் பாடநெறியில் ஒரு பகுதியாக அறிவுசார் சொத்துரிமை வருவதை நீங்கள் காண்கிறீர்கள் அல்லது வணிக பாடத்தின் சட்ட அம்சங்களின் ஒரு பகுதியாக நீங்கள் இதைக் காண்கிறீர்கள் எனவே அறிவுசார் சொத்துரிமை என்பது மேலாண்மை பள்ளிகளில் மேற்குறிப்பிட்ட ஏதாவது ஒரு பாடத்திட்டத்தில் அல்லது அதை ஒத்த வேறு பாடத்திட்டத்தில் கற்பிக்கப்படுவதை உங்களால் காண முடியும் ஆனால் இதற்கும் சட்டபூர்வமான அணுகுமுறைக்கும் அதாவது சட்டப் பள்ளியில் கற்பிக்கப்படும் முறைக்கும் ஒரு முக்கிய வேறுபாடு இருக்கும் மேலாண்மைப் பள்ளியைப் பொறுத்தவரை கவனம் எதன் மீது இருக்குமென்றால் அறிவுசார் சொத்தினை நிர்வகிப்பதில் எனவே அமலாக்க உரிமைகளின் அபாயகரமான சிக்கல்களில் நாம் சிக்கவில்லை அவை எவ்வாறு மீறப்படலாம் உரிமைகள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதில் கவனம் செலுத்தவில்லை இங்கே முழுக்கவனமும் நிர்வகிப்பதில் உள்ளது மேலும் சில புலமை வாய்ந்த கூற்றுக்களைப் பார்த்தால் வரையறுக்கப்பட்ட ஆயுள்கால அறிவுசார் சொத்தை வரம்பற்ற ஆயுள்கால அறிவுசார் சொத்தாக மாற்றுவது எப்படி என்பது போன்ற சுவாரஸ்யமான பகுப்பாய்வுகள் உள்ளன இப்போது இது ஒரு முக்கிய விஷயம் ஒரு மேலாளர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் காப்புரிமைகள் பதிப்புரிமை மற்றும் வடிவமைப்புகள் போன்ற உரிமைகள் இருப்பதால் அவற்றை வரையறுக்கப்பட்ட ஆயுள்கால அறிவுசார் சொத்து மற்றும் வடிவமைப்புகள் என்று கூறுகிறோம் ஆனால் வர்த்தக முத்திரைகளை வரம்பற்ற ஆயுள்காலம் கொண்டவை என்று கூறுகிறோம் இது எந்தப் பொருளில் சொல்லப்படுகிறது என்றால் வர்த்தக முத்திரைகளுக்குக் காலாவதி தேதி எதுவும் இணைக்கப்படவில்லை எனவே மேலாளர்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட கால அளவு உள்ள அறிவுசார் சொத்தினை எப்படி வரம்பற்ற ஆயுள்கால அறிவுசார் சொத்தாக மாற்றுவது என்பது குறித்துத் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அறிவுசார் சொத்துக்கள் நிர்வாகம் சம்பந்தமான வகுப்பில் நாம் இதை இன்னும் விரிவாகப் பார்ப்போம்